நாம் அனைவரும் அலகு 1 ஐப் பார்த்தோம் தற்போதைய சூழலில் கல்லூரிகள் அல்லது துறைகள் தங்கள் யுஜி மற்றும் பிஜி திட்டங்களை வடிவமைத்து நடத்த வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட முடிவுகளை சந்திக்க இப்போது தேவைப்படுகிறது ஒரு நல்ல பட்டதாரிக்கு பல முக்கியமான பண்புகள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட துறைகளில் இருக்க வேண்டும் ஒரு நல்ல பட்டதாரியின் பண்புகளையும் நாங்கள் முன்வைத்துள்ளோம் இப்போது எங்கள் தற்போதைய அலகு முக்கியமாக சொற்களை ஆராய முயற்சிக்கும் கல்வி மற்றும் கற்பித்தல் ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆசிரியர்களாக இருக்கப் போகிறீர்கள் அல்லது ஆசிரியர்கள் ஒரு வகையான அல்லது மற்றொன்றுக்கு சாத்தியமான ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட துறையின் சொற்களை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும் முதலில் நீங்கள் கல்வி என்றால் என்னவென்று கூறுங்கள் கற்பித்தல் என்றால் என்ன அதாவது இந்த ஒழுக்கத்தில் அவை முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன இது ஏன் அவசியம் பொதுவாக பட்டதாரிகள் முதுகலை அல்லது பி டி அவர்கள் ஆசிரியர்களாகிறார்கள் அவர்கள் கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்முறைகள் தொடர்பாக எந்தவொரு பயிற்சியையும் உண்மையில் பெறுவதில்லை அதனால்தான் நம்மில் பல ஆசிரியர்கள் மிக சில நேரங்களில் தெளிவற்ற முறையில் சில நேரங்களில் துல்லியமாக சில நேரங்களில் சில சொற்கள் ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய முறையில் பயன்படுத்தப்படுத்துகின்றன அந்த விஷயத்தில் நாம் இருவர் ஒருவருக்கொருவர் பேசும்போது ஒவ்வொருவரும் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருப்பதால் நாங்கள் சரியாக என்ன தொடர்புகொள்கிறோம் என்பது எங்களுக்குத் தெரியாது கொடுக்கப்பட்ட சொல் வேறு வழியில் போகலாம் எனவே மிக முக்கியமான சொல் வெளிப்படையாக கல்வித் துறையில் கல்வி என்ற சொல் உள்ளது அது என்ன என்று பார்ப்போம் கல்வி அதன் பரந்த பொருளில் ஒரு நபரின் மனம் தன்மை அல்லது உடல் திறன் ஆகியவற்றில் உருவாக்கும் விளைவை ஏற்படுத்தும் எந்தவொரு செயல் அல்லது அனுபவத்தையும் குறிக்கிறது செய்யக்கூடிய எதையும் குறிக்கிறது நான் ஒரு மலையேற்றத்தில் செல்ல விரும்புகிறேன் யாரோ உங்களிடம் இது உங்களுக்குத் தேவை என்று சொல்கிறார்கள் இதை நீங்கள் அணிய வேண்டும் உண்மையில் நீங்கள் அங்கே மலையேறலாம் அதாவது இது மிகவும் முறையான அமைப்பில் அவசியமில்லை என்ன நடக்கிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் நமது சக ஊழியர்களுடனான வேலையில் நமது குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டிலிருந்தே உலகத்துடன் தொடர்புகொள்கிறோம் அல்லது நாம் ஊருக்கு அல்லது பயணத்திற்கு வெளியே செல்லும்போது நாம் தொடர்ந்து வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்கிறோம் அல்லது அனுபவங்களையும் பெறுகிறோம் அது உங்கள் மீது செல்வாக்கு செலுத்துகிறது அதனால் அந்த அளவிற்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கல்வி பெறுகிறீர்கள் நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இறப்பு வரை நீங்கள் தொடர்ந்து வெளி உலகத்தையோ அல்லது சில சமயங்களில் உள் உலகத்தையோ அனுபவித்து வருகிறீர்கள் பின்னர் நீங்கள் தொடர்ந்து கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் கல்வி என்றால் என்ன ஆனால் இப்போது நாம் கல்வியை தொழில்நுட்ப அர்த்தத்தில் பார்க்கிறோம் சமூகம் அதன் கலாச்சார பாரம்பரியத்தை வேண்டுமென்றே கடத்தும் ஒரு செயல்முறையாகும் இது ஒரு திரட்டப்பட்ட அறிவு மதிப்புகள் மற்றும் திறன்கள் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு நகர்த்துகிறது இப்போது திரட்டப்பட்ட அறிவு மிகவும் பரந்ததாகிவிட்டது நாம் நிபுணத்துவம் பெற ஆரம்பிக்கிறோம் அல்லது நாம் நீண்ட காலத்திற்கு முன்பே நிபுணத்துவம் பெறத் தொடங்கினோம் இப்போது அந்த சிறப்புகள் மேலும் மேலும் அதிகரித்து வருகின்றன அதனால்தான் நம்மிடம் மேலும் மேலும் முறையான திட்டங்கள் உள்ளன எனவே இந்த சூழலில் நாம் குறிப்பிடும் விதத்தில் கல்வி நோக்கங்களுடன் கற்றலுடன் தொடர்புடையது பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களைப் போன்ற நோக்கங்களுடன் கற்றல் உள்ளது எனவே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பள்ளி தீர்மானிக்கும் அதுதான் நாங்கள் குறிப்பிடும் கல்வி கல்வி என்பது நோக்கங்களுடன் கற்றல் இப்போது பிரச்சினை வருகிறது எனவே நீங்கள் கற்றுக் கொள்ள வேண்டியதை வேறு யாரோ படிக்கிறார்கள் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக மக்களைப் பயிற்றுவிப்பதற்கான கேள்வியைக் கேட்கத் தொடங்குங்கள் நாம் அவர்களுக்கு என்ன கல்வி கற்பிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதேசமயம் இங்கே நீங்கள் கவனிப்பீர்கள் எந்தவிதமான கருத்துகளும் வேறுபாடுகளும் இருக்கக்கூடும் மேலும் சிறிய குழு மக்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள் என்ன கற்பிக்க வேண்டும் எவ்வாறு கற்பிக்க வேண்டும் எப்படி மதிப்பிடுவது மற்றும் பெரும்பான்மையான மக்கள் இருக்கலாம் என்பதில் குறிப்பாக மகிழ்ச்சியடையவில்லை எனவே இது எந்த நாட்டிலும் ஒரு வகையான தேசிய அளவிலான உரையாடலாக மாறும் கடந்த சில ஆண்டுகளில் நடக்கும் விஷயங்களிலிருந்து நீங்கள் கவனிக்கிறபடி எதைப் பயிற்றுவிப்பது மற்றும் எவ்வாறு கல்வி கற்பது என்பதில் தொடர்ச்சியான மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன எனவே நீங்கள் என்ன கல்வி கற்பது என்பது நீங்கள் தீர்க்க முயற்சிக்கும் பிரச்சினை என்று வரும்போது வாழ்க்கையின் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அது என்ன மாதிரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டியது அவசியம் நீங்கள் அத்தகைய கேள்வியைக் கேட்கும் தருணம் கல்வியை தத்துவ ரீதியாகக் கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு இது வழிவகுக்கிறது இப்போது திடீரென்று அது கல்வி தத்துவமாகிறது நீங்கள் கல்வியில் மட்டுமே நிபுணத்துவம் பெறாவிட்டால் எந்த ஆசிரியரும் உண்மையில் கல்வி தத்துவத்தில் நிபுணத்துவம் பெறவில்லை ஆனால் நாம் எந்த வகையான தத்துவ கட்டமைப்பில் உண்மையில் செயல்படுகிறோம் என்பதை ஒருவர் உணர வேண்டும் சில நேரங்களில் நாம் எதையாவது சந்தோஷப்படுத்தவில்லை நாம் ஏன் அதில் மகிழ்ச்சியடையவில்லை என்பதை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஏதாவது செய்ய விரும்பினால் எந்த சூழலில் இது பொருத்தமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே கல்வித் தத்துவம் அங்கு முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் குறைந்தபட்சம் ஒருவரையாவது உணர்திறன் கொண்டிருக்க வேண்டும் எல்லோரும் கல்வித் தத்துவத்தில் நிபுணத்துவம் பெற முடியாது இது கல்விக்கு முறையான தத்துவத்தைப் பயன்படுத்துவதை உள்ளடக்கியது எனவே அதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன எனவே தத்துவம் ஒன்றல்ல அது ஒரு பள்ளி அல்ல நீங்கள் மீண்டும் வாங்கியுள்ளீர்கள் இந்த வகைப்பாடு மீண்டும் தனித்துவமானது அல்ல எனவே வகைப்படுத்தலில் ஒன்று இந்த ஐந்து இலட்சியவாதம் யதார்த்தவாதம் நடைமுறைவாதம் இருத்தலியல் மற்றும் பகுப்பாய்வு மேற்கத்திய வகைப்பாட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம் தத்துவங்களை வகைப்படுத்துவதற்கான இந்திய வழியிலிருந்தும் ஒருவர் இதைப் பார்க்க முடியும் ஏனென்றால் இந்திய தத்துவமும் ஒன்றல்ல பல உள்ளன இப்போது நாம் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை எடுத்துக்கொள்கிறோம் நடைமுறைவாதம் என்று அழைக்கப்படும் ஒரு தத்துவம் அதற்கான காரணம் மறைமுகமாக உள்ளது ஏனென்றால் இப்போது நமது கல்வி நடைமுறைகள் பெரும்பாலானவை மேற்கிலிருந்து வந்தவை எனவே நடைமுறைவாதம் என்பது கல்வித் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்படும் தத்துவ கட்டமைப்பாகும் எனவே நடைமுறைவாதம் என்ன சொல்கிறது இது ஒரு நடைமுறை மற்றும் பயன்பாட்டு தத்துவம் இது சில மோசமான கேள்விகளை விட்டுவிடாது நம்முடைய முடிவுக்கு வரமுடியாது என்று கூறுகிறது இது ஒரு நடைமுறை மற்றும் பயன்பாட்டு தத்துவம் நிறுவப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை அவை எல்லா நேரங்களுக்கும் உண்மையாக இருக்கும் எனவே ஒருவர் முழுமையான யோசனைகளைத் தேடுவதில்லை மேலும் அது எதையாவது நம்பும் எல்லா நேரங்களிலும் ஏதோ உண்மை இருக்காது என்று நடைமுறைவாதம் நம்புகிறது நடைமுறைவாதிகள் தனிமனிதனின் திறமை மற்றும் திறன்களுக்கு ஏற்ப கல்வியை விரும்புகிறார்கள் எல்லா மக்களிடமும் ஒரே மாதிரியான கல்வியைச் செயல்படுத்த நடைமுறைவாதம் விரும்பவில்லை தனிநபர் மதிக்கப்பட வேண்டும் மற்றும் கல்வி அவர்களின் விருப்பங்களையும் திறன்களையும் பூர்த்தி செய்ய திட்டமிட்டுள்ளது இது கல்விக்கான இன்றைய அணுகுமுறைக்கு உண்மையில் பொருந்தக்கூடிய அனைத்து கற்பித்தல் மற்றும் கற்றலின் அடிப்படையாக செயல்படுகிறது ஆனால் இது நடைமுறைவாதத்தின் பரந்த கட்டமைப்பாகும் நடைமுறைவாதத்தின் தத்துவத்தை நாம் இங்கு விரிவாகக் கையாளாத ஒரு மாதிரியைக் கொடுப்பதற்காக மட்டுமே இது இப்போது உயர் கல்விக்கு வருவது உயர் கல்வியின் நோக்கம் உயர்கல்வியைப் பற்றி பேசும்போது பெரும்பாலும் 10 பிளஸ் 2 செயல்பாட்டை இடுகின்றன அதாவது 12 தரநிலைக்குப் பிறகு நாம் அதை உயர் கல்வி என்று அழைக்கிறோம் உயர் கல்வி என்பது இளங்கலை பட்டங்கள் முதுகலை பட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி பட்டங்களை குறிக்கும் அனைத்தும் உயர் கல்வியாக கருதப்படுகின்றன பட்டம் அளவிலான கல்வியின் ஆதிக்கத்தை நாங்கள் சொன்னது போல ஒரு யோசனையைப் பெற இது இந்தியாவில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்துப் பார்க்க முடியும் இந்தியாவில் உயர்கல்வித் துறையில் ஒரு செயல்பாட்டில் 400 லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்களைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே எண்கள் மிகவும் மிகப் பெரியவை இங்கே நீங்கள் பொது திட்டங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு திட்டத்தின் நோக்கங்களும் உலகளாவியதாக இருக்க முடியாது அதுதான் முதல் விஷயம் அதாவது என்னால் ஒரு இளங்கலை திட்டத்தை வடிவமைக்க முடியும் குறிக்கோள்களுடன் சில குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்வது மிகவும் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வழங்கப்படும் பொருளாதாரத்தில் ஒரு பி எடுத்தாலும் கூட வேறு சில நிறுவனங்களில் வழங்கப்படும் பி ஏ பொருளாதாரத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இது மிகவும் வித்தியாசமாக இருக்கலாம் ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைந்த கல்லூரிகளில் இருந்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரியான விஷயங்களைப் பின்பற்ற வேண்டியிருக்கும் இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட சில நூறு கல்லூரிகளைக் கொண்ட இந்தியாவில் மட்டுமே நிகழ்கிறது மேலும் அனைத்து திட்டங்களும் உதாரணமாக பொருளாதாரத்தில் பி அனைத்து இணைக்கப்பட்ட கல்லூரிகளிலும் வழங்கப்படுவது நடைமுறையில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அத்தகைய தேவை உலகில் வேறு எங்கும் இல்லை ஆனால் அப்போதும் கூட பி பொருளாதாரம் மற்றும் பி சமூகவியல் ஆகியவற்றை நீங்கள் அவற்றின் விளைவுகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் அந்த திட்டங்களின் நோக்கங்கள் உலகளாவியவை அல்ல சமூகவியலில் பி ஏ என்று அழைக்கப்படுவதை நான் மறுவரையறை செய்ய முடியும் பொதுத் திட்டங்களில் இதுவே முதல் விஷயம் அது உலகளாவியதாக இருக்க முடியாது எனவே திட்டங்களை வழங்கும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்த நோக்கங்களை நிரல் முடிவுகள் என்று அழைக்கிறது இந்த திட்டத்தின் நோக்கங்கள் என்ன அவை ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வித்தியாசமாக இருக்காது எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல பட்டதாரி சில குணாதிசயங்களைக் கொண்டிருப்பதைக் கண்டோம் அவை முந்தைய பிரிவில் ஆராயப்பட்டன எனவே எந்தவொரு பட்டதாரியை நீங்கள் தேடுகிறீர்களானால் ஆம் என்று கூறுவீர்கள் நீங்கள் அதிகமாகச் சேர்ப்பீர்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் திருத்துவீர்கள் எனவே அந்த அளவிற்கு இந்த நிரல் முடிவுகள் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொன்றுக்கு வித்தியாசமாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு நிறுவனமும் அதன் சொந்த நிரல் விளைவுகளை வரையறுக்க வேண்டும் அல்லது அடையாளம் காண வேண்டும் இப்போது அடுத்த அலகுக்குச் செல்லும்போது இந்த நிரல் விளைவுகளை இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் இப்போது கற்பிப்பதைக் கருத்தில் கொள்வோம் கற்பித்தல் என்பது அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெற மற்றவர்களுக்கு உதவும் செயல்முறையாகும் அதைத்தான் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான செயல்முறையை கற்பித்தல் என்று அழைக்கிறோம் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவுகிறீர்கள் ஆம் பல செயல்முறைகள் உள்ளன அதைச் செய்வதற்கான பல வழிகள் கற்பித்தல் ஆராய்கிறது கற்பித்தல் என்பது மக்களின் தேவைகள் அனுபவங்கள் மற்றும் உணர்வுகள் மற்றும் தலையீடு ஆகியவற்றின் மூலம் கலந்துகொள்வதன் மூலம் குறிப்பிட்ட விஷயங்களைக் கற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான செயல்முறையை ஸ்மித் வரையறுத்துள்ளபடி சில தலையீடுகள் தேவைப்படும் என்பதை நீங்கள் காண முடியும் என்பதால் கற்பித்தல் தலையீட்டை உள்ளடக்கியது இப்போது இந்த தலையீடுகள் என்ன தலையீடுகள் பொதுவாக கேள்விக்குரிய வடிவத்தை எடுத்துக்கொள்கின்றன ஒரு மாணவரிடமிருந்து நீங்கள் எதையாவது கேட்கிறீர்கள் அவர் எந்த நிலையைப் பற்றி பேசுகிறார் அவருக்கு என்ன அறிவு இருக்கிறது மற்றும் பல கேள்வி கேட்பது கேட்பது தகவல் கொடுப்பது சில நிகழ்வுகளை விளக்குவது ஒரு திறமை அல்லது செயல்முறையை நிரூபித்தல் ஒரு மாணவரின் புரிதலையும் திறனையும் சோதித்தல் மற்றும் கற்றலை எளிதாக்குதல் இவை தலையீட்டை உருவாக்கும் நடவடிக்கைகள் இந்த கற்றல் நடவடிக்கைகள் குறிப்பு எடுத்துக்கொள்வது கலந்துரையாடல் பணி நியமனம் மற்றும் உருவகப்படுத்துதல்கள் மற்றும் பலவாக இருக்கலாம் அறிவுறுத்தல் தொடர்பான தொகுதியில் இவற்றை ஆராய்வோம் எனவே கற்பித்தல் இதுதான் அறிவு திறன்கள் மற்றும் மதிப்புகளைப் பெற மற்றவர்களுக்கு உதவும் ஒரு செயல்முறையே கற்பித்தல் என்பதை தயவுசெய்து கவனியுங்கள் இந்த கற்பித்தல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமாக இருக்கலாம் என்று கருதப்படும் ஒரு துறையாகும் எனவே அந்த அளவிற்கு இது மிகவும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது மற்றும் பல மாதிரி பள்ளிகள் உள்ளன எனவே அவற்றில் பல மாதிரிகள் உள்ளன என்று கூறுவதிலிருந்து மட்டுமே பார்ப்போம் இப்போது கற்பித்தல் மாதிரிகள் என்ன கற்பித்தல் மாதிரிகள் ஆசிரியர்களுக்கு கற்றலுக்கு உகந்த சூழலை உருவாக்க உதவக்கூடும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் மாதிரியை நான் எடுத்தவுடன் எனது மாணவர்களின் குழுவிற்கு ஏற்றது என்று நான் கருதுகிறேன் எனது சூழலில் நான் கற்பிக்கும் பாடங்களுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் மாதிரியைத் தேர்வுசெய்தால் அது கற்றலுக்கு உகந்த சூழலை உருவாக்க எனக்கு உதவும் மேலும் கற்றல் மையப்படுத்தப்பட்ட கல்வி அனுபவங்களைத் திட்டமிடவும் இது உதவும் ஏனெனில் கற்பித்தல் சரியாக உள்ளது ஆனால் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எங்கள் குறிக்கோள் எனவே நீங்கள் எவ்வாறு அனுபவங்களை உருவாக்குகிறீர்கள் கல்வி அனுபவங்கள் உண்மையில் மாணவர்களின் கற்றலை எளிதாக்குகின்றன மேலும் இந்த மாதிரியும் கல்விக்கான புதிய மற்றும் சிறந்த வடிவங்களை உருவாக்க எனக்கு உதவக்கூடும் இப்போது கற்பித்தல் மாதிரிகளின் குடும்பங்கள் உள்ளன உங்களிடம் தகவல் செயலாக்க குடும்பம் தனிப்பட்ட குடும்பம் சமூக தொடர்பு அல்லது மேம்பாட்டு குடும்பம் நடத்தை மாற்றும் குடும்பம் உள்ளது எனவே பல மாதிரிகள் மற்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உங்களிடம் பல குறிப்பிட்ட மாதிரிகள் உள்ளன மீண்டும் நீங்கள் தகவல் செயலாக்க குடும்பத்தை எடுத்துக் கொண்டால் என்னிடம் பட்டியல் இல்லை ஆனால் அது 10 15 வெவ்வேறு கற்பித்தல் மாதிரிகளாக இருக்கலாம் தனிப்பட்ட குடும்பத்தின் கீழ் நாம் எதைப் பார்க்கிறோம் அது என்ன செய்கிறது ஒரு குறிப்பிட்ட குடும்பம் கற்பித்தல் மாதிரிகளின் இந்த குடும்பத்தின் பண்புகள் இது தனிநபரின் தனிப்பட்ட வளர்ச்சியைப் பற்றியது முதன்மை குறிக்கோள்கள் மாணவர்களின் சுய மதிப்பு உணர்வை அதிகரிப்பதும் மாணவர்கள் தங்களை முழுமையாகப் புரிந்துகொள்ள உதவுவதும் மாணவர்கள் தங்கள் சொந்த உணர்ச்சிகளைச் செம்மைப்படுத்த உதவுவதும் மாணவர்களின் படைப்பாற்றலை வளர்ப்பதும் ஆகும் இந்த குடும்பத்தின் பரந்த பண்புகள் இவை இந்த குடும்பத்திற்குள் கிளாஸரின் மாடல் ஆஃப் டீச்சிங் என்ற மாதிரி உங்களிடம் உள்ளது வில்லியம் கிளாசர் இந்த மாதிரியை வழங்கியுள்ளார் இன்றும் கூட ஏராளமான மக்கள் அதைப் பின்பற்றுகிறார்கள் இது அறிவுறுத்தல் குறிக்கோள்களைக் கொண்டுள்ளது யாரோ அறிவுறுத்தல் நோக்கங்களை எழுத வேண்டும் மற்றும் மாணவர்களின் நுழைவு நடத்தையைப் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை கற்பிக்கிறீர்கள் என்றால் மாணவர்கள் உங்கள் பாடநெறிக்கு வருகிறார்கள் அவற்றின் பண்புகள் என்ன அவர்களிடம் உள்ள அறிவின் நிலை என்ன அதாவது மாணவர்களின் நுழைவு நிலை நடத்தை என்று நாங்கள் அழைக்கிறோம் நுழைவு நிலை நடத்தை நீங்கள் விரும்பியதல்ல என்றால் நீங்கள் வழங்கும் பாடநெறி அர்த்தமற்றதாகிவிடும் ஏனெனில் மாணவர்கள் அதைப் புரிந்து கொள்ள முடியாது மேலும் உண்மையான அறிவுறுத்தல் நடைமுறைகளையும் செயல்திறன் மதிப்பீட்டையும் புரிந்து கொள்ள முடியாது எனவே கிளாசரின் கற்பித்தல் மாதிரியின் நான்கு பண்புகள் மற்றும் நாம் பின்னர் சமாளிக்கப் போகும் ஒரு மாதிரி ADDIE என நாம் அழைப்பது இதற்கு மிக அருகில் வருகிறது பயன்படுத்தப்படும் சொற்கள் சற்றே வித்தியாசமாக இருந்தாலும் அதை நெருங்கி வருவதால் நான் அதை அறிவுறுத்தல் மாதிரியில் அழைக்கிறேன் அதேசமயம் இது ஒரு கற்பித்தல் மாதிரி ஆனால் இந்த மாதிரியின் வெற்றி குறிக்கோள்களை உருவாக்குதல் சரியான உத்திகளைப் பயன்படுத்துதல் மற்றும் மதிப்பீட்டின் நுட்பங்கள் போன்ற திறன்களின் அடிப்படையில் ஆசிரியரின் திறமை மற்றும் திறனைப் பொறுத்தது ஆசிரியர் இந்த திறனைப் பெறாவிட்டால் பல திறன்கள் உள்ளன அவை எது நீங்கள் குறிக்கோள்களை சரியாக வகுக்க முடியும் என்ன நடக்கும் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் அவ்வப்போது இந்த நோக்கங்களை சற்று மாற்றியமைக்க விரும்பலாம் ஏனெனில் பொருள் குறித்த அறிவின் வளர்ச்சி அல்லது ஆசிரியர்களுக்கு இந்த விஷயத்தைப் பற்றிய புரிதல் எனது மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் மேலும் ஏதாவது கற்றுக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பின்னர் நான் திரும்பிச் சென்று எனது நோக்கங்களை மறுவரையறை செய்வேன் குறிக்கோள்களை வகுக்கும் திறன் ஒரு ஆசிரியர்கள் பெற வேண்டிய முதல் திறமை பின்னர் கற்றலை எளிதாக்குவதற்கான சரியான உத்திகளைப் பயன்படுத்துதல் இதைச் செய்வதற்கான முடிவற்ற வழிகள் உங்களிடம் உள்ளன ஒரு குறிப்பிட்ட வழியைப் போல எதுவும் இல்லை எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஆசிரியர் தனது மாணவர்களுக்கும் குறிப்பிட்ட பாடத்திற்கும் பொருத்தமான சிறந்த உத்திகள் குறித்து வெவ்வேறு மாற்று வழிகளையும் ஒருவிதமான தீர்வுகளையும் ஆராய முடியும் மேலும் முக்கியமாக மாணவர்கள் கற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதை நீங்கள் அளவிட வேண்டும் நான் மிகச் சிறப்பாகச் செய்கிறேன் இந்த கற்றல் அனுபவங்கள் அனைத்தையும் நான் திட்டமிடுகிறேன் ஆனால் மாணவர் உண்மையில் கற்றுக்கொண்டாரா மாணவர் எந்த அளவிற்கு கற்றுக்கொண்டார் என்பதை நான் அளவிட வேண்டும் அங்குதான் உங்களுக்கு மதிப்பீட்டு நுட்பங்கள் தேவைப்படுகின்றன எனவே என்ன நடக்கிறது என்பது கிளாசரின் மாதிரியின் படி ஒரு நல்ல ஆசிரியர் இந்த மூன்றையும் கண்காணிக்க முடியும் அதாவது குறிக்கோள்களை உருவாக்குதல் மற்றும் சரியான உத்திகளைத் தேர்ந்தெடுப்பது பின்னர் மாணவரின் செயல்திறனை எவ்வாறு மதிப்பீடு செய்வது அல்லது எவ்வாறு அளவிடுவது என்பதை அறிந்திருக்க வேண்டும் இப்போது இங்கே மீண்டும் கூறுவோம் இவை பயிற்சிகள் பணிகள் அல்ல இந்த கட்டத்தில் கல்வி மற்றும் கற்பித்தல் ஆகியவற்றின் பல அம்சங்களை உணர்த்துவதற்காக மட்டுமே இந்த பயிற்சிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் இவற்றை மாஸ்டரிங் போன்ற திட்டங்களை அழைக்கிறோம் என்பதன் குறிக்கோள் நாங்கள் அதைச் செய்யவில்லை ஆனால் எந்தவொரு குறிப்பிட்ட பாடத்தின் ஆசிரியராகவும் இந்த பிரச்சினைகள் அனைத்திற்கும் ஒருவர் உணரப்பட வேண்டும் ஆனால் அது உங்கள் கவனம் அல்ல எனவே உயர்கல்வியின் தத்துவத்தில் நீங்கள் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதற்கான சொந்த காரணங்களைக் கூறுங்கள் நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் நீங்கள் தற்போது அக்கறை கொண்டுள்ள உங்கள் கற்பித்தல் விஷயத்தைத் திட்டமிட உதவும் என்று நீங்கள் கருதும் கற்பித்தல் மாதிரியைத் தேர்ந்தெடுக்கவும் டஜன் சிறிது ஆராய்ந்து உங்கள் பாடநெறிக்கு ஏற்றது என்று நீங்கள் கருதும் ஒரு கற்பித்தல் மாதிரியைத் தேர்வுசெய்து உங்கள் விருப்பத்திற்கு அதிகபட்சம் 500 சொற்களை நியாயப்படுத்துங்கள் மேலும் இணையத்தில் ஏராளமான இலக்கியங்கள் உள்ளன இலக்கியத்திற்கு பஞ்சமில்லை நீங்கள் எந்த புத்தகங்களையும் வாங்க வேண்டியதில்லை சில நேரங்களில் புத்தகங்கள் கூட மின்னணு வடிவத்தில் இணையத்தில் இலவசமாகக் கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக தனிப்பட்ட குடும்பம் என்று அழைக்கப்படும் ஒரு கற்பித்தல் மாதிரி உள்ளது என்பதை நாங்கள் அமைத்துள்ளோம் தனிப்பட்ட குடும்ப கற்பித்தல் மாதிரிகளைத் தேடுங்கள் அதைப் பற்றி சுருக்கமாகக் கற்றுக் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் மாணவர்களின் குழு மற்றும் உங்கள் நிறுவனம் மற்றும் உங்கள் பாடநெறிக்கு எது மிகவும் பொருத்தமானது என்பதைத் தேர்வுசெய்க அது இருந்தால் தயவுசெய்து உங்கள் விருப்பத்தை நியாயப்படுத்துவதை இந்த அஞ்சல் ஐடியில் பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்து கொள்ளலாம் இப்போது இதற்குப் பிறகு அடுத்த கற்றல் பிரிவில் "கற்றல்" "மதிப்பீடு" மற்றும் "அறிவுறுத்தல்" போன்ற பிற பழக்கமான சொற்களை மீண்டும் விளக்குவோம் நல்ல கற்றலை எளிதாக்குவதில் நம்மை நாமே சமாதானப்படுத்த அல்லது மதிப்பீட்டின் மையத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் ஏனெனில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவரும் கற்பித்தல் மற்றும் கற்றல் ஆகியவற்றில் மையமாக இருப்பதை விடமதிப்பீடு அவசியமான தீமை என்று கருதுகின்றனர் அதைத்தான் நாங்கள் விவாதிக்க முயற்சிப்போம் மேலும் இந்த மையத்தின் மூலம் அதன் மையத்தன்மையைப் பற்றி TALG என்று சொல்லிக்கொண்டே இருப்போம்